கடந்த பாடத்தில் SRS ஆவணத்தை எவ்வாறு எழுதுவது என்று ஆராய்ந்தோம் SRS ஆவணத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்ன என்பதை கண்டோம் SRS ஆவணத்தில் வழங்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்களில் ஒன்று Functional requirement ஒரு செயல்பாட்டுத் தேவை என்ன என்பதை விவாதிக்கிறோம் செயல்பாட்டுத் தேவை என்பது ஒரு softwareல் பயனர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வசதி அதைப் பயன்படுத்தி பயனர் சில அர்த்தமுள்ள வேலைகளைச் செய்ய முடியும் பின்னர் செயல்பாட்டுத் தேவையை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பது பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவைக்கும் செயல்பாட்டுத் தேவை பற்றிய ஒரு overview நாம் கொடுக்க வேண்டும் பின்னர் வழங்கப்படும் உள்ளீட்டுத் தரவு மற்றும் உற்பத்தி செய்யப்படும் வெளியீடு மற்றும் procession செயலாக்கம் உள்ளீட்டு தரவு சரிபார்ப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் சரியான வரிசையாக இருக்கலாம் இது அசாதாரண சூழ்நிலைகளுக்கான பதில்களையும் algorithmகளின் எந்த முறைகள் அல்லது விளக்கத்தையும் கொண்டிருக்கலாம் உள்ளீட்டை வெளியீட்டிற்கு மாற்ற பயன்படும் சமன்பாடுகள் ஆகவும் இருக்கலாம் இப்போது non functional requirements என்ன என்பதைக் காண்போம் nonfunctional requirements என்பது ஒரு பண்பாகும் இதை ஒரு function ஆக வகைப்படுத்தவோ வெளிப்படுத்தவோ முடியாது ஒரு function என்பது ஒரு பயனர் அர்த்தமுள்ள வேலையைச் செய்யக்கூடிய ஒரு அம்சமாகும் ஆனால் சில தேவைகள் உள்ளன அவை செயல்பாட்டுத் தேவைகளைப் போல இல்லை எடுத்துக்காட்டாக software விண்டோஸ் மற்றும் யுனிக்ஸ் சூழலில் இயங்க வேண்டும் இது எளிதில் பராமரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது ஒரு முழுமையான பயன்முறையில் அல்லது web browser மூலம் பயன்படுத்தக்கூடிய graphical user interface கொண்டிருக்க வேண்டும் இது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் nonfunctional requirementsக்கான எடுத்துக்காட்டுகள் இவை ஒட்டுமொத்தமாக softwareக்கு பொருந்தும் இவை ஒரு செயல்பாட்டு அல்லது சில அர்த்தமுள்ள வேலைகளைச் செய்ய பயனருக்கு வழங்கப்படும் அம்சம் அல்ல இது அடிக்கடி தோல்வியடையக்கூடாது அப்படி தோல்வியுற்றால் தரவை விரைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்ற நம்பகத்தன்மை பிரச்சினைகளும் இதில் அடங்கும் இது செயல்திறன் பிரச்சினைகளையும் கொண்டிருக்கலாம் nonfunctional requirements செயல்திறன் பிரச்சினைகளையும் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக கணினி எவ்வளவு விரைவாக முடிவை தரும் 90 சதவிகிதம் response time ஒரு வினாடிக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அல்லது அதனுடன் பணிபுரியும் பிற அமைப்புகள் அதிக சுமை இல்லாததால் அது வேகமாக முடிவடையக்கூடாது ஆனால் செயல்படாத அனைத்து தேவைகளுக்கும் எங்காவது அதை சோதிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது nonfunctional requirements சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நாம் அளவிட முடியும் தேவை ஆவணங்களில் மற்றொரு முக்கியமான பிரிவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்காட்டாக எந்த hardware பயன்படுத்த வேண்டும் வேலை செய்ய வேண்டிய பிற softwares என்ன எந்த operating system பயன்படுத்தப்பட வேண்டும் IO சாதனங்களின் திறன்கள் என்ன Data representation interface அமைப்பு இவை அனைத்தும் கட்டுப்பாடுகள் இப்போது நாம் வெளிப்புற interface தேவை பற்றி விவாதிப்போம் இது ஆவணப்படுத்த வேண்டிய முக்கியமான பகுதியாகும் சில வெளிப்புற interface தேவைகள் பயனர் interface பிற hardwareகள் உடனான interface பிற softwareகளுடன் வேலை செய்ய வேண்டிய software interface எடுத்துக்காட்டாக பிற softwareகளுக்கு இது ஒரு XML file உருவாக்க வேண்டும் அல்லது கமாவால் பிரிக்கப்பட்ட text file உருவாக்க வேண்டும் மற்ற இரண்டு வெளிப்புற interface தேவைகள் தொடர்பு interface மற்றும் file export வடிவங்கள் interface செயல்படுத்தும் குறிக்கோளாக இருக்கும் மற்றொரு பிரிவு உள்ளது செயல்பாட்டு மற்றும் nonfunctional requirements இரண்டிலும் software முடிந்தபின் செயல்பாட்டு மற்றும் nonfunctional requirementsகளின் constraints திருப்தி அடைகிறதா இல்லையா என்பதை நாம் சோதிக்க வேண்டும் செயல்படுத்தலின் குறிக்கோள்கள் பொதுவான பரிந்துரைகளாகும் இது டெவலப்பருக்குத் தேவையானதைக் காண உதவும் ஆனால் இது சோதிக்கப்படாது எடுத்துக்காட்டாக செயல்படுத்தும் குறிக்கோளின் கீழ் இது மிகவும் நம்பகமானதாக இருக்க வேண்டும் என்று கூறலாம் ஏனெனில் நீங்கள் அதை மிக முக்கியமான பயன்பாட்டில் பயன்படுத்துவீர்கள் ஆனால் அது செயல்படுத்தும் பிரிவு இலக்கின் கீழ் இருக்கும் வரை இது சோதிக்கப்படாது இது ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே அல்லது இது டெவலப்பர்களுக்கான ஆலோசனையாகும் இப்போது IEEE 830 தரங்களைப் பார்ப்போம் இது SRS ஆவணத்தை எழுதுவதற்கான நிலையான வடிவமாகும் பெரும்பாலான டெவலப்பர்கள் இந்த தரத்தைப் பயன்படுத்துகின்றனர் மேலும் சில டெவலப்பர்களும் தரத்திற்கு சிறிய மாறுபாடுகளைப் பயன்படுத்துகின்றனர் ஆனால் IEEE 830 தரநிலை நமக்குத் தெரிந்தால் இதன் சிறிய மாறுபாடுகளையும் புரிந்து கொள்ள முடியும் இப்போது IEEE 830 தரநிலையின் பிரிவுகளைப் பார்ப்போம் softwareன் பெயர் உள்ளடக்க அட்டவணை பின்னர் மூன்று முக்கிய பிரிவுகள் உள்ளன ஒன்று அறிமுகம் ஒட்டுமொத்த விளக்கம் மற்றும் குறிப்பிட்ட தேவைகள் பின்னர் பின் இணைப்புகள் மற்றும் குறியீட்டு அறிமுகத்தில் Purpose Scope Definition Acronym Abbreviations References and Overview எனப்படும் சில துணைப்பிரிவுகள் இருக்க வேண்டும் அமைப்பு என்ன தீர்க்கும் என்று purpose சொல்ல வேண்டும் எனவே இது பொதுவான அறிமுகம் மற்றும் பயனர்கள் யார் என்பதை விவரிக்கவும் கணினி என்ன செய்யும் என்ன செய்யாது என்பது பற்றிய ஒட்டுமொத்த யோசனையை scope அளிக்கிறது scope ஆனது மிகவும் சுருக்கமாக எழுதப்பட்ட மற்றும் கணினியிலிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதற்கான ஒட்டுமொத்த விளக்கம் பின்னர் பல்வேறு சொற்கள் உள்ளன SRS ஆவணத்தில் பயன்படுத்தப்படும் definitions acronyms abbreviations ஆனால் பெரும்பாலும் மாறுபடும் இவை appendicesகளின் கீழ் வைக்கப்படுகின்றன இதேபோல் SRS ஆவணத்தில் குறிப்பிடப்படும் ஆவணங்கள் setup documents இந்த குறிப்புகளை ஒரு தனி appendix யின் கீழ் வைக்கலாம் பின்னர் ஆவணத்தின் overview SRS எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதை விவரிக்கிறது எனவே இந்த துணைப்பிரிவுகள் அனைத்தும் introductionன் ஒரு பகுதியாகும் இப்போது ஒட்டுமொத்த விளக்கத்தைப் பார்ப்போம் இது பிரிவு 2 ஆகும் ஒட்டுமொத்த விளக்கத்தின் கீழ் உள்ள துணை பிரிவுகள் தயாரிப்பு பார்வை தயாரிப்பு செயல்பாடுகள் பயனர் பண்புகள் கட்டுப்பாடுகள் அனுமானங்கள் மற்றும் சார்புநிலைகள் தயாரிப்பு பார்வையில் business case நாங்கள் இங்கு எழுதுகிறோம் அது வாடிக்கையாளருக்கு எவ்வாறு உதவும் அது எவ்வாறு பயனளிக்கும் அது எவ்வாறு பயன்படுத்தப்படும் மற்றும் பல இங்கே நாம் வெளிப்புற interface பற்றியும் எழுதுகிறோம் எந்த வகையான பயனர்கள் hardware software பயன்படுத்தப்படும் என்பதற்கான கண்ணோட்டத்தை சுருக்கமாக எழுதுகிறோம் பின்னர் memory செயல்பாட்டுக் கட்டுப்பாடுகள் தளக் கட்டுப்பாடுகள் மற்றும் பலவற்றில் உள்ள தடைகளை பற்றி எழுதுகிறோம் product functions இது உண்மையில் functional requirements விவரக்குறிப்பு அல்ல ஆனால் ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் அல்லது செயல்பாட்டு திறன்களின் சுருக்கம் எடுத்துக்காட்டாக ஒரு நூலகத்தில் நூலக software பயனர்களுக்கு புத்தகங்களை வழங்குவதற்கும் புத்தகங்களைத் திருப்பித் தருவதற்கும் நூலகர் உறுப்பினர்களை உருவாக்குவதற்கும் புத்தகங்களை நிர்வகிப்பதற்கும் மற்றும் கணக்காளருக்கு நிதி நிர்வகிப்பதற்கும் சேவை செய்ய வேண்டும் பயனர் பண்புகள் ஒவ்வொரு பயனர்களின் தொழில்நுட்ப திறன்கள் ஏனெனில் இறுதியாக பயனர் interface வளர்ச்சிக்கு பயனர் பண்புகள் தேவைப்படும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மற்றும் புரோகிராமர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் வெவ்வேறு பயனர் interface இருக்க வேண்டும் எனவே பயனர் பண்புகள் மற்றும் அவர்களின் தொழில்நுட்ப திறன்கள் எவ்வளவு கணினிகளுடன் அவை எவ்வாறு ஒன்றிணைகின்றன ஆகியவற்றை அடையாளம் காண வேண்டும் இங்குள்ள தடைகள் என்னவென்றால் பயன்படுத்தப்பட வேண்டிய platforms database network development தரங்கள் மற்றும் பல பின்னர் ஏதேனும் அனுமானங்கள் அல்லது சார்புநிலைகள் இருந்தால் அவற்றை அனுமானங்கள் மற்றும் சார்புநிலை துணைப்பிரிவில் குறிப்பிட வேண்டும் இப்போது நாம் பிரிவு 3 ஐப் பார்ப்போம் இது மிக முக்கியமான பிரிவு இங்கே நாம் வெளிப்புற interface உட்பிரிவு செயல்பாடுகள் உட்பிரிவு உள்ளன செயல்பாடுகள் உட்பிரிவு இங்கே முக்கிய பிரிவு செயல்பாட்டுத் தேவையின் செயல்பாடுகள் இதில் உள்ளன செயல்திறன் தேவை Logical Database தேவை வடிவமைப்பு கட்டுப்பாடுகள் தர பண்புக்கூறுகள் மற்றும் எந்தவொரு பொருள் சார்ந்த மாதிரிகள் ஆகியவை குறிப்பிட்ட தேவைகளின் உட்பிரிவுகளாகும் இந்த பகுதி மிகவும் கவனமாகவும் போதுமான விவரமாகவும் எழுதப்பட வேண்டும் இதனால் வடிவமைப்பாளர்கள் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து தகவல்களையும் வைத்திருக்க முடியும் மற்றும் சோதனையாளர்கள் test casesகளை எழுத முடியும் இது மிக முக்கியமான பிரிவு செயல்பாட்டுத் தேவையை எழுதும் போது கணினி மற்றும் செயல்பாடுகளால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்போது முதலில் வெளிப்புற interface பார்ப்போம் இங்கே அனைத்து பயனர் interface பற்றியும் எழுத வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒரு GUI ஸ்கிரீன் ஷாட்களை கொடுக்கலாம் அல்லது தேவைப்படக்கூடிய வெவ்வேறு file வடிவங்களை கொடுக்கலாம் இது உண்மையில் பிரிவு 2 இல் குறிப்பிடப்பட்ட சில பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் வெளிப்புற interface அதை விவரிக்கிறது மற்றும் இங்கே தகவல்களை duplicate செய்யக்கூடாது functional requirements குறிப்பிட்ட தேவைகளின் கீழ் முக்கிய பிரிவு collaboration மற்றும் பிற வரைபடங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு செயல்பாடு அல்லது use caseன் விரிவான விவரக்குறிப்பு இதில் இருக்கும் இந்த வரைபடங்களை பின்னர் பார்ப்போம் பின்னர் செயல்திறன் தேவைகள் அதன் பின்னர் Logical Database தேவை தரவுத்தளத்தில் சேமிக்கப்படும் வெவ்வேறு தரவுகள் என்ன அவற்றின் இணைப்பு என்னவாக இருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் Logical Database தேவையின் ஒரு பகுதியாகும் அடுத்து வடிவமைப்பு கட்டுப்பாடுகள் வடிவமைப்பு தடைகள் Performance standard புகார்களை கொண்டது எடுத்துக்காட்டாக UML 2 0 ஐப பயன்படுத்த வேண்டும் என்று கூறலாம் அல்லது code எழுதுவதற்கு MISRA C என்று சொல்லலாம் அடுத்து software அமைப்பு தர பண்புக்கூறுகள் மற்றும் Object Oriented மாடல் அதில் class வரைபடம் state collaboration வரைபடம் activity வரைபடம் போன்றவற்றை உள்ளடக்கியது இப்போது நாம் பார்த்த பிரிவு 3 ஒரு எடுத்துக்காட்டு IEE 830 என்பது software modeகளின் அடிப்படையில் பிரிவு 3 இன் வெவ்வேறு அமைப்பு இருக்கக்கூடும் என்பதைக் குறிப்பிடுகிறது இது software ஆனது ஒரு நிபுணர் பயன்முறை புதியவர் முறை மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் பயன்முறைகள் இருந்தால் SRS ஆவணம் பயன்முறைகளின் அடிப்படையில் ஒழுங்கமைக்க வேண்டியிருக்கும் இதேபோல் வெவ்வேறு பயனர் வகுப்புகள் கருத்துகள் அம்சங்கள் தூண்டுதல்களைப் பொறுத்து பிரிவு 3 இன் சற்றே மாறுபட்ட அமைப்பு இருக்க முடியும் பிரிவு 3 இன் மிகவும் பொதுவான அமைப்பை நாங்கள் பார்த்தோம் ஆனால் பிரிவு 3 இன் மாறுபாடுகள் இருக்கலாம் இப்போது செயல்பாட்டுத் தேவைகளைப் பற்றி மேலும் விவரமாக பார்ப்போம் இது ஆவணத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் Academic Administration Software இன் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் முதலில் நாம் செயல்பாட்டுத் தேவைகளை பிரிவு 3 1 இல் எழுதுகிறோம் பின்னர் பல்வேறு செயல்பாட்டுத் தேவைகளை எழுதுகிறோம் அவை துணை செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக பொருள் பதிவு 3 1 1 இல் நாங்கள் ஒழுங்கமைக்கிறோம் பின்னர் பொருள் பதிவுக்கு பல செயல்பாடுகள் இருக்கலாம் முதல் செயல்பாட்டில் ஒரு மாணவர் பாடத்தை பதிவு செய்ய கணினி அனுமதிக்கும் இரண்டாவது செயல்பாடு ஒரு மாணவர் ஒரு பாடத்தை கைவிட அனுமதிக்கிறது மூன்றாவது செயல்பாடு ஒரு பாடநெறிக்கு ஏற்கனவே எத்தனை மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் என்பதை சரிபார்க்க துணைபுரிகிறது இதேபோல் நாங்கள் வடிவமைப்பு கட்டுப்பாடுகளை 3 2 இல் எழுதுகிறோம் வடிவமைப்பு கட்டுப்பாடுகளின் கீழ் ஒவ்வொரு தடைக்கும் ஒரு எண்ணைக் கொடுக்கிறோம் முதல் தடை என்னவென்றால் நிலையான web browsers மூலம் பயனர் interfaceஐ AAS வழங்கும் இரண்டாவது தடை என்னவென்றால் இது ஒரு open source RDBMS ஐப் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது தடை ஜாவா programming மொழியைப் பயன்படுத்தி அதை உருவாக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் வெவ்வேறு தடைகளாகின்றன பின்னர் nonfunctional requirements இங்கே மீண்டும் nonfunctional requirementsகளின் கீழ் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு எண்ணைக் கொடுக்கிறோம் நாங்கள் எழுதிய முதல் nonfunctional requirements என்னவென்றால் இது 5 வினாடிகளுக்குள் பதிலளிக்க வேண்டும் இரண்டாவது இது பூஜ்ஜிய down time நேரத்துடன் செயல்பட வேண்டும் மூன்றாவது இது 100 பயனர்களை கணினியுடன் தொலைவிலிருந்து இணைக்க அனுமதிக்க வேண்டும் நான்காவது system நன்கு எழுதப்பட்ட பயனர் கையேடுடன் இருக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் nonfunctional requirements இப்போது functional requirements பற்றி மேலும் விவாதிப்போம் ஒரு நல்ல SRS ஆவணத்தை எழுதுவதற்கு செயல்பாடுகளை ஆவணப்படுத்த வேண்டிய கிரானுலாரிட்டி என்ன functional requirements என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை மேலும் விரிவாகப் பார்ப்போம் ஒவ்வொரு மென்பொருளையும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி அதை ஒரு சில செயல்பாடுகளைச் செய்வதாகக் காணலாம் ஒரு software என்று சொல்லலாம் software மூன்று செயல்பாடுகளை ஆதரிக்கிறது f1 f2 மற்றும் f3 ஒவ்வொரு செயல்பாட்டையும் பயன்படுத்தி பயனர் எதையாவது அடைய முடியும் மற்றும் ஒவ்வொரு செயல்பாடும் பொதுவாக சில உள்ளீட்டை எடுக்கும் மற்றும் கணினி அந்த உள்ளீட்டை செயலாக்கி சில வெளியீட்டை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் சில உள்ளீட்டு தரவை எடுத்துக்கொள்வதாகவும் சில செயலாக்க செயல்பாடு அல்லது ஒரு செயல்பாடு பரிமாற்றத்தின் மூலமாகவும் உள்ளீட்டு தரவு சில வெளியீட்டு தரவுக்கு மாறுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் Query book எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் புத்தகத்தின் பெயரை உள்ளீட்டுத் தரவாக எடுத்துக்கொள்வோம் புத்தக தரவுத்தளத்தைத் தேடுகிறது மற்றும் கொடுக்கப்பட்ட புத்தகப் பெயருடன் பொருந்தக்கூடிய அனைத்து புத்தக விவரங்களையும் உருவாக்குகிறது இப்போது வேறு சில உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம் தேடல் புத்தகத்தை சொல்லலாம் புத்தகம் தேடல் இதில் ஆசிரியரின் பெயரை உள்ளீடாக கொள்வோம் எனவே உள்ளீட்டை ஆசிரியர் பெயர் என்றும் வெளியீடு என்பது ஆசிரியர்களின் புத்தகங்களின் விவரங்கள் மற்றும் நூலகத்தில் இந்த புத்தகத்தின் இருப்பிடங்கள் என்றும் எழுதலாம் ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவையும் உயர் மட்டத் தேவை என்று அழைத்தோம் ஒரு உயர்நிலை தேவை சில தரவை எடுத்து சில முடிவுகளைத் தருகிறது ஆனால் ஒவ்வொரு உயர் மட்டத் தேவையும் துணைத் தேவைகள் அல்லது துணை செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவையும் உள்ளீட்டுத் தரவின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளது செயல்பாடு ஆனது வெளியீட்டு தரவை உருவாக்க உள்ளீட்டு தரவைப் பயன்படுத்துகிறது உயர்மட்ட செயல்பாடு என்பது பயனர் சில பயனுள்ள வேலைகளைச் செய்ய முடியும் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் ஏடிஎம் இயந்திரத்தின் உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த ஏடிஎம் இயந்திரத்தின் செயல்பாடுகள் அல்லது தேவைகள் என்ன ஒருவர் பணத்தை எடுக்கலாம் பண இருப்பு பற்றி கேட்கலாம் டெபாசிட் செய்யலாம் போன்றவை தேவைகள் ஆகும் ஆனால் பணத்தை எடுக்கும்போது ரசீதை அச்சிட வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறதா ரசீதை அச்சிடுவது செயல்பாட்டுத் தேவையாகக் கருதலாமா இதற்கான பதில் கூடாது ஏனென்றால் ஒரு செயல்பாட்டுத் தேவைக்கான வரையறையின்படி பயனரிடமிருந்து சில உள்ளீட்டை எடுத்து பயனருக்கு சில பயனுள்ள வேலைகளை உருவாக்குகிறது பணத்தை எடுக்கும்போது அதன் ஒரு பகுதியாக ரசீது அச்சிடப்பட்டது பயனர் அச்சு ரசீதைக் கோரியதால் அது ரசீதை அச்சிட்டவில்லை இது எப்போதும் பணத்தை எடுக்கும்போது ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படுகிறது எனவே இது பணத்தைத் எடுக்கும் தேவையின் துணை செயல்பாடாகும் ஒவ்வொரு உயர் மட்டத் தேவையும் பொதுவாக பயனரிடமிருந்து சில தரவை ஏற்றுக்கொள்கிறது அதன் பதிலை உருவாக்குகிறது பின்னர் இந்த பதில்களை பயனருக்கு வெளியிடுகிறது சிறிது நேரம் கழித்து UML பார்க்கிறோம் அங்கு பயன்பாட்டு நிகழ்வுகளைப் பயன்படுத்தி தேவைகள் குறிப்பிடப்படுகின்றன பயன்பாட்டு வழக்குகள் நிலையானதாகிவிட்டன இவை தேவைகளை மேம்போக்காக எழுதாமல் திட்டவட்டமான குறியீட்டைக் கொண்டுள்ளன மற்றும் சிறப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே பல சமயங்களில் பயன்பாட்டு நிகழ்வுகளைப் பயன்படுத்தி தேவைகள் குறிப்பிடப்படுகின்றன இப்போது செயல்பாட்டுத் தேவைக்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இங்கே இந்த எடுத்துக்காட்டில் நாம் தேவையை எழுதினோம் 1ல் பயனர் தேடல் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தவுடன் முக்கிய வார்த்தைகளை உள்ளிடுமாறு கேட்டோம் தலைப்பு அல்லது எழுத்தாளர் ஆகிய முக்கிய வார்த்தைகளுடன் பொருந்தக்கூடிய அனைத்து புத்தகங்களின் விவரங்களையும் கணினி வெளியீடு செய்ய வேண்டும் மற்றும் வெளியீட்டில் இருக்கும் விவரங்களில் தலைப்பு எழுத்தாளர் பெயர் வெளியீட்டாளர் பெயர் வெளியிடப்பட்ட ஆண்டு போன்றவை அடங்கும் இதேபோல் இரண்டாவது தேவையை நாம் எழுதினோம் Req புதுப்பித்தல் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுப்பினர் எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுமாறு பயனர் கேட்கப்படுவார் கடவுச்சொல் சரிபார்க்கபட்டபின் அவர் கடன் வாங்கிய புத்தகங்களின் பட்டியல் காட்டப்படும் பயனர் தொடர்புடைய புதுப்பித்தல் விருப்பம் கிளிக் செய்வதன் மூலம் புத்தகத்தை புதுப்பிக்க முடியும் இது வடிவமற்ற முறையில் எழுதப்பட்டிருப்பதைப் பாருங்கள் ஆரம்பத்தில் புத்தகங்கள் புதுப்பிக்க விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இது பயனரால் செய்யப்படுகிறது கணினி உறுப்பினர் எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுமாறு பயனரைக் கேட்கிறது கடவுச்சொல் சரிபார்ப்பிற்குப் பிறகு கடன் வாங்கிய புத்தகங்கள் அவருக்கு காண்பிக்கப்படும் பின்னர் பயனர் புதுப்பிக்க விரும்பிய புத்தகங்களைக் கிளிக் செய்வதன் மூலம் புத்தகத்தை புதுப்பிக்க முடியும் எனவே இவை அனைத்தும் செயல்பாடுகளின் வரிசை என்பதை நாம் காணலாம் இப்போது உயர்மட்ட செயல்பாட்டை நெருக்கமாக பார்ப்போம் ஒவ்வொரு உயர் மட்ட செயல்பாடும் உண்மையில் கணினி மற்றும் பயனர்களுக்கிடையேயான தொடர்ச்சியான தொடர்பு என்பதை உணர முடியும் பயனர் உள்ளீடு செய்வதன் அடிப்படையில் கணினி சில செயலாக்கங்களை செய்கிறது சில வெளியீட்டை உருவாக்குகிறது மற்றும் அதன் அடிப்படையில் பயனர் வேறு சில விஷயங்களுக்குள் நுழைகிறார் எனவே ஒவ்வொரு உயர் மட்ட செயல்பாட்டையும் பயனருக்கும் கணினிக்கும் இடையிலான இடைவினைகளின் தொடராக நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவைக்கும் காட்சிகளையும் ஆவணப்படுத்த வேண்டும் சில விஷயங்கள் நிறைவேற்ற பல்வேறு வழிகள் இருப்பதால் scenarios எழுகின்றன எடுத்துக்காட்டாக பணத்தை எடுப்பது இது ஒரு செயல்பாட்டுத் தேவை இயல்பான முறையில் பயனர் எடுக்க வேண்டிய தொகையைக் குறிப்பிடுகிறார் பின் கணினி பணத்தை விநியோகிக்கிறது பயனர் பணத்தை எடுப்பதற்கு பிற scenarios இருக்கக்கூடும் பயனர் பணத்தை எடுக்கும்போது அது கணக்கு இருப்பை மீறுவதாக இருந்தால் கணினி காண்பிக்க வேண்டும் கணினியில் பயனர் தொகையை 100 இன் பெருக்கங்களில் உள்ளிடவும் என்று மற்றொரு சூழ்நிலை இருக்கக்கூடும் எனவே ஒவ்வொரு software பயனர்களுக்கான செயல்பாடுகளின் தொகுப்பைச் செய்கின்றன இது கவனமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் அனைத்து உயர்நிலைகளுடன் கூடிய தேவைகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த பாடத்தில் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மற்றும் அந்த இடத்திலிருந்து தொடருவோம்